முந்தைய வகுப்பில் ப்ராஜெக்ட்ரிவியூ டெக்னிக்ஸ் பற்றி பார்த்தோம் இன்று சோர்ஸ் கோட்ரிவியூ பற்றி விரிவாக பார்ப்போம் நாம் இரண்டு விதமான கோட்ரிவியூ ஆன கோட் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் சோர்ஸ் கோட் பற்றி பார்ப்போம் மேலும் அதோடு தொடர்புடைய புதிய தொழில்நுட்பமான கிளீன் ரூம் தொழில்நுட்பம் பற்றியும் பார்ப்போம் முந்தைய வகுப்பில் பொதுவாக மதிப்பாய்விற்கு முதன்மையானதாக கருதப்படும் இடைக்கால மற்றும் இறுதி தயாரிப்பு பற்றி முழுமையாக விவாதித்தோம் மற்றும் கீழ்காணும் இறுதி தயாரிப்புகள் மதிப்பாய்விற்கு முதன்மையானவர்களாக கருதப்படுகின்றன அவை யாதெனில் தேவையான ரிக்கொயர்மென்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் பலவகையான டிசைன் டாக்குமெண்ட்ஸ் உள்ளன அவை யாதெனில் ஆர்க்கிடெக்சுரல் டிசைன் ஹை லேவெல் டிசைன் டீடைல்ட் டிசைன் அதோடு சோர்ஸ் கோட் இவையெல்லாம் மதிப்பாய்வுக்கு உள்ளாக்க முடியும் அடுத்ததாக டெஸ்ட் டிசைன் டெஸ்ட் கேசஸ் இல் உள்ள டெஸ்ட் பிளான் பற்றியும் மதிப்பாய்வு செய்ய முடியும் மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் கான்பிகுரேஷன் மேனேஜ்மென்ட் பிளான் போன்றவற்றையும் மதிப்பாய்வு செய்ய முடியும் ஆகையால் முதலாவதாக சோர்ஸ் கோட் எவ்வாறு மதிப்பாய்வு செய்வது என்பது பற்றி பார்ப்போம் நாம் மேலும் முந்தைய நாள் மதிப்பாய்வு என்பது சோர்ஸ்கோடில் உள்ள டிடெயில் டிஃபீட்ஸ் விவரங்களை கண்டுபிடிப்பதற்கான மிகவும் பயனுள்ள தொழில்நுட்பம் என்று பார்த்தோம் உண்மை என்னவெனில் மதிப்பாய்வு என்பது சோதனையை காட்டிலும் குறைபாடுகளை நீக்குவதில் மிகவும் செலவு குறைந்த வழிமுறை என்பதை கண்டறிந்தோம் பல ஆண்டுகளாக பலவிதமான மதிப்பாய்வு தொழில்நுட்பங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் மற்றும் அது ஒரு பொதுவான வழிமுறையாக மற்ற வேலை தயாரிப்புகளிலும் பயன்படுகிறது ஆகையால் கோட்ரிவியூ எப்போது தொடங்க வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு கோட்ரிவியூ மேற்கொள்ளப்படுவது எவ்வாறெனில் அந்தத் தொகுதி வெற்றிகரமாக தொகுக்கப்பட்டு அனைத்து விதமான தொடரியல் பிழைகள் நீக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது கோட்ரிவியூ எப்போதுமே தொடரியல் பிழைகளை வடிவமைப்பதை மட்டும் நோக்கமாகக் கொண்டு இருக்காது தயவு கூர்ந்து ஞாபகத்தில் கொள்ளுங்கள் கோட்ரிவியூ எப்போதும் தொடரியல் பிழைகளை ப்ரோக்ராமில் வடிவமைப்பதை மட்டும் நோக்கமாகக் கொண்டு இருக்காது ஆகையால் அது எப்போதுமே தொடரியல் பிழைகளை ப்ரோக்ராமில் வடிவமைப்பதில் நோக்கமாக இருக்காது அதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவேண்டும் கோட்ரிவியூ என்பது குறியீட்டு பிழைகளை நீக்குவதில் மற்றும் உயர்தர குறியீடுகளை உருவாக்குவதிலும் மிகவும் செலவு குறைந்த தந்திரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகையால் இங்கு டெஸ்டிங் டெக்னிக்கை காட்டிலும் கோட்ரிவியூ என்பது மிகவும் செலவு குறைந்த தொழில்நுட்பமாக பிழைகளை கண்டுபிடிப்பதிலும் மற்றும் நீக்குவதிலும் பயன்படுகிறது இப்போது கோட்ரிவியூ டெஸ்டிங் டெக்னிக்கை காட்டிலும் செலவு குறைவாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கான காரணம் என்னவெனில் கோட்ரிவியூ டெஸ்டிங் டெக்னிக்கை காட்டிலும் மிகவும் செலவு குறைவான தந்திரமாக கருதப்படுவதற்கு கோட்ரிவியூ நேரடியாக பிழைகளை கண்டுபிடிப்பதே ஆகும் டெஸ்டிங் இல் என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் ஏன் கோட்ரிவியூ மிகவும் செலவு குறைந்தது என்பது பற்றி பார்க்கும்போது காரணம் என்னவெனில் கோட்ரிவியூ நேரடியாக பிழைகளை கண்டறிகிறது ஆனால் டெஸ்டிங் தொழில்நுட்பம் தோல்விகளை கண்டறிவதிலும் மற்றும் சில குறிப்பிட்ட பிழைகளை கண்டறிவதில் மட்டுமே பயன்படுகிறது ஆகையால் டெஸ்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தோல்விகளை கண்டுபிடிக்கவும் மற்றும் மிக குறிப்பிட்ட தோல்விகளை மட்டும் கண்டுபிடிக்க உதவுகிறது கோட்ரிவியூ பொறுத்தமட்டில் அது நேரடியாக பிழைகளை கண்டறிகிறது ஆகையால் இரண்டையும் ஒப்பிடும்போது டெஸ்டிங் டெக்னிக் இல் பிழை திருத்தத்தின் போது பிழைகளை கண்டறிய நிறைய முயற்சி தேவைப்படுகிறது இதற்குப் பின்னால் உள்ள பகுத்தறிவு பற்றி கீழ்காணும் அறிக்கையில் விளக்கியுள்ளேன் ஏன் செலவு குறைந்தது அதற்கு பின்னால் உள்ள பகுத்தறிவு என்ன குறியீட்டில் இருந்து பிழைகளை நீக்கும்போது மூன்று விதமான செயல்கள் உள்ளன முதலாவது டெஸ்டிங் அடுத்தபடியாக பிழை திருத்தம் மற்றும் பிழைகளை சரி செய்வது ஆக இந்த மூன்று விதமான செயல்பாடுகளும் பிழைகளை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன டெஸ்டிங் மேற்கொள்ளப்படும் விதம் என்னவெனில் சிஸ்டமின் தோல்விகளை கண்டறிந்து வேலை செய்வதற்கு உகந்த வகையில் மாற்றுவதாகும் ஆகையால் டெஸ்டிங் ஏன் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால் சிஸ்டம் எந்த சில உள்ளீடுகளுக்கும் மற்றும் எந்த சில சூழ்நிலைகளுக்கும் தோல்வி அடைகிறது என்பதை கண்டறிந்து தோல்விகள் கண்டறியப்பட்டால் பிழை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு பிழை ஏற்படுத்தும் தோல்விக்கான காரணங்கள் முற்றிலும் நீக்க முடிவது ஆனால் கோட்ரிவியூவில் நேரடியாக பிழைகளை கண்டறிய முடியும் ஆகையால் கோட்ரிவியூ டெஸ்டிங்கை காட்டிலும் மிகவும் செலவு குறைந்த குறைந்ததாக கருதப்படுகிறது ஆகையால் நான் ஏற்கனவே கூறியபடி மூன்று விதமான செயல்கள் உள்ளன அவை யாதெனில் டெஸ்டிங் பிழை திருத்தம் மற்றும் பிழைகளை சரி செய்வது இந்த மூன்று செயல்களில் பிழை திருத்தம் என்பது அதிக உழைப்பு தேவைப்படுகிற மற்றும் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் செயலாகும் ஆகையால் இந்த கோட் இன்ஸ்பெக்ஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட வகையான ரிவியூ என்பது பற்றியும் இரண்டுவகையான கோட்ரிவியூகளில் ஒன்று கோட் வாக்த்ரூ மற்றொன்று கோட் இன்ஸ்பெக்ஷன் என்பது பற்றி பார்ப்போம் கோட் இன்ஸ்பெக்ஷனில் பிழைகளை நேரடியாக கண்டறியும் போது என்ன நடக்கிறது என்பது ஆராயப்படுகிறது ஆகையால் சோதனையில் எதுவெல்லாம் உதவுகிறது பிழைகளை கண்டறிவதற்கு என்பதை கண்டுபிடிப்பதே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் மற்றும் ஒரு நிலையற்ற செயலாகும் ஆனால் கோட் இன்ஸ்பெக்ஷனில் பிழைகள் நேரடியாக கண்டுபிடிக்கப்பட்டதால் அது ஒரு நேரத்தை மிச்சப்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட உத்தியாக கருதப்படுகிறது ஆகையால் இதுவே டெஸ்டிங் தொழில்நுட்பத்தை காட்டிலும் ஏன் மதிப்பாய்வு மிகவும் செலவு குறைந்த தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது வழக்கமாக இரண்டு விதமான கோட்ரிவியூ தொழில்நுட்பங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று கோடு வாக்த்ரூ மற்றொன்று கோடு இன்ஸ்பெக்ஷன் அதைப் பற்றி இப்போது பார்க்கலாம் நாம் ஏற்கனவே சொன்னபடி தொகுப்பிற்கு பின் தொகுப்பு குறியீடாக மாற்றப்பட்ட பின்பு கோட் இன்ஸ்பெக்ஷன் அல்லது கோட் வாக்த்ரூ துவக்கப்படுகிறது ஆகையால்கோட் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் கோட் வாக்த்ரூ என்பது சரியான குறியீட்டு ஸ்டாண்டர்டை தொடர்ந்தாரா மற்றும் ஸ்டாண்டர்ட் பிழைகளை உபயோகித்தாரா மற்றும் என்ன மாதிரியான மாறிலிகள் உபயோகித்தார் ப்ரோக்ராமர் ஒரு மென்பொருள் உருவாக்கத்திற்கு என்பதை உறுதிப்படுத்துகிறது அதுமட்டுமல்லாமல் அது பல வகையான சோதனைக்கு முன்பே கண்டறிவதற்கும் உதவுகிறது ஆகையால் கோட் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் கோட் வாக்த்ரூ என்பது கணினி சோதனை மற்றும் ஒருங்கிணைப்பிற்கு முன்பே பலவகையான பிழைகளை கண்டறியும் வேலையை ஆரம்பித்து விடுகிறது ஆகையால் எவ்வளவு பிழைகள் கண்டுபிடிக்க இயலுமோ அத்தனை பிழைகளும் கோட் இன்ஸ்பெக்ஷனில் கண்டுபிடிக்கப்படுகின்றன மேலும் அவை கண்டறியப்பட்ட பிழைகளை திருத்துவதற்கு மிகக்குறைந்த முயற்சியே தேவைப்படுகிறது ஆகையால் நாம் கண்டறிந்த பிழைகளை பின்பு கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டும் கோட் இன்ஸ்பெக்ஷனிலும் அல்லது வாக்த்ரூவிலும் பிழைகள் கண்டறியப்படும் போது அவற்றை திருத்துவதற்கு மிகக் குறைந்த முயற்சியே தேவைப்படுகிறது ஆனால் சிஸ்டம் ஒருங்கிணைப்பிலும் மற்றும் சிஸ்டம் சோதனையிலும் பிழைகள் கண்டறியப்படும் போது அவற்றை திருத்துவதற்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது ஆகையால் நம்முடைய தொகுப்பு என்னவென்றால் ஒப்பிட்டுப் பார்க்கையில் கோட் இன்ஸ்பெக்ஷனிலும் அல்லது வாக்த்ரூவிலும் பிழைகள் கண்டறியப்படும் போது அவற்றை திருத்துவதற்கு மிகக் குறைந்த முயற்சியே தேவைப்படுகிறது என்றும் சிஸ்டம் ஒருங்கிணைப்பில் மற்றும் சிஸ்டம் சோதனையிலும் பிழைகள் கண்டறியப்படும் போது அவற்றை திருத்துவதற்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது என்றும் அறிகிறோம் முதலில் நாம் கோட் வாக்த்ரூ பற்றி பார்ப்போம் இது ஒரு முறைசாரா குறியீடு பகுப்பாய்வு தொழில்நுட்பமாகும் இது ஒரு முறையான பகுப்பாய்வு தொழில்நுட்பம் அல்ல ஒரு முறை சாரா குறியீடு பகுப்பாய்வு தொழில்நுட்பமாகும் இது எப்போது மேற்கொள்ளப்படும் எனில் தொகுதியின் குறியீட்டு முறை முழுமையாக நிறைவடைந்த பின்பு மேற்கொள்ளப்படும் ஆகையால் ஒரு குறிப்பிட்ட தொகுதி குறியீடாக மாற்றப்பட்ட பின்பு கோட் வாக்த்ரூ செய்யப்படவேண்டும் இப்போது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைப் பார்ப்போம் ஆகையால் சில நபர்களை வைத்து உருவாக்கப்படும் வளர்ச்சி குழு சில டெஸ்ட் கேசஸ் சை தேர்ந்தெடுக்கின்றன ஆகையால் சில நபர்களை வைத்து உருவாக்கப்படும் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெஸ்ட் கேசஸ் சை வைத்து குறியீட்டை உருவகப்படுத்துவதற்கான வேலையை செய்ய முடியும் கணினி வழியாக அல்ல கை வழியாக அல்ல மூளை வழியாக அல்ல நமது கைகள் இந்த டெஸ்ட் கேசஸ் சை அதாவது வளர்ச்சிக் குழு பரிந்துரைத்த டெஸ்ட் கேசஸ் சை பயன்படுத்தி பலவகையான ஸ்டேட்மெண்ட் மற்றும் குறியீட்டு செயல்பாடுகள் உருவகப்படுத்தப்படுகின்றன இவ்வாறாக கோட் வாக்த்ரூ வேலை செய்கிறது ஆகையால் கோட் வாக்த்ரூஎன்று பெயரிடப்பட்டிருக்கிறது நமது கைகளால் குறியீடு உருவகப் படுத்தப்பட்டு மற்றும் நமது மூளையால் சோதனை செய்யப்படுவதாலும் இம்முறைக்கு கோட் வாக்த்ரூஎன்று பெயர் வந்தது நபர்களின் கைகளாலோ அல்லது நபர்களின் மூளையினால் குறியீட்டை உருவகப்படுத்தும் போது அவர்கள் கண்டுபிடித்தவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அதை கோட் வாக்த்ரூ விவாதத்தில் விவாதிக்க வேண்டும் விவாதத்தில் எந்த மாதிரியான தவறுகள் மற்றும் எதனால் ஏற்படும் என்பது பற்றி ஆராய வேண்டும் இவையெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டும் ஆகையால் குறியீட்டு ஒத்திகை என்பது ஒரு முறைசாரா தொழில்நுட்பமாக இருந்தாலும் பலவகையான வழிமுறைகள் காலங்காலமாக வரையறுக்கப்பட்டு மிக எளிமையான வழிமுறையாக மாற்றுகின்றன அதுமட்டுமல்லாமல் மிகவும் திறனுள்ள தொழிநுட்பமாகவும் மாற்றுகின்றன ஆகையால் இந்த வழிமுறைகள் பல ஆண்டுகளாக வரையறுக்கப்பட்டு வந்தாலும் எதை அடிப்படையாக வைத்து வரையறுக்கப்பட்டன அவை ப்ரோக்ராமரின் குறிப்பிட்ட அனுபவத்தை பொருத்தும் மற்றும் பல்வேறு உள்ளார்ந்த காரணிகளை பொருத்தும் அமைகிறது வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் எடுத்துக்காட்டுகளாக கருதப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விதிமுறைகள் காலங்காலமாக வரையறுக்கப்பட்டவை அந்த வரையறைகள் கடைப்பிடிப்பதற்கு கடினமாகவோ மற்றும் வேகமாகவோ கண்டிப்பாக இருக்காது மாறாக இந்த விதிமுறைகள் எடுத்துக்காட்டுகளாக கருதப்பட வேண்டுமே தவிர கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் விதியாக இருக்கக்கூடாது இந்த விதிமுறைகள் கடினமானதல்ல மற்றும் விரைவானதல்ல அவைகள் எடுத்துக்காட்டுகள் மட்டுமே கோட் வாக்த்ரூ மேற்கொள்ளும் குழுவானது சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கக் கூடாது ஆகையால் எத்தனை நபர்கள் ஒரு கோட் வாக்த்ரூ குழுவில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அது கண்டிப்பாக மிகப் பெரியதாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கக் கூடாது அதில் மூன்றில் இருந்து 7 வரையான நபர்கள் கண்டிப்பாக இருக்கலாம் இப்போது கோட் வாக்த்ரூ கலந்தாய்வில் எதை முன்னிறுத்த வேண்டும் குழுவில் உள்ள நபர்கள் எதை முன்னிறுத்தி வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் கோட் வாக்த்ரூ விவாதத்தில் கண்டிப்பாக எவ்வாறு பிழைகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டுமே தவிர அந்தப் பிழைகள் எவ்வாறு சரி செய்யப்படுகின்றன என்பதை பற்றி விவாதிக்கக் கூடாது குறிக்கோள் என்பது பிழைகள் கண்டுபிடிப்பதே தவிர பிழைகள் சரி செய்வது பற்றி கிடையாது ஆகையால் நபர்களுக்கு இடையில் மிக விரைவான ஒருங்கிணைப்பும் நம்மை தவிர்க்கிறார்கள் நம் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் விவாதத்தில் ஒருவர் தன்னுடைய வேலையை மற்றவர்கள் முன்னிலையில் மதிப்பிடும் போது எந்தவிதமான பயமும் இருக்கக்கூடாது மேலும் அவருடைய உயர் அதிகாரி அந்த விவாதத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடாது மாறாக அந்த கோட் வாக்த்ரூ விவாதத்தில் அந்த வேலையை உருவாக்கியவர்கள் மற்றும் அவருடைய சக ஊழியர்கள் கலந்து கொள்ளலாம் அவருடைய மேலதிகாரி கலந்துகொள்ளக்கூடாது அப்போதுதான் அவருடைய பயம் தவிர்க்கப்படும் இப்பொழுது கோட் இன்ஸ்பெக்ஷன் பற்றி பார்ப்போம் ஏற்கனவே வாக்த்ரூ பற்றி பார்த்தோம் கோட் வாக்த்ரூவிற்கும் கோட் இன்ஸ்பெக்ஷன்க்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில் கோட் இன்ஸ்பெக்ஷன் பொதுவாக ஏற்படுத்தப்படும் பிழைகளை மட்டுமே கண்டறிகிறது அதோடு அந்தப் பிழைகள் குறியீடு முழுவதும் பரவுகின்றன எதனால் என்றால் ப்ரோக்ராமரின் தவறுகளாலும் அதிகப்படியான மேற்பார்வையாலும் ஏற்படுகின்றன ஆகையால் கோட் வாக்த்ரூவில் என்ன நடக்கிறது என்றாள் ப்ரோக்ராமர்ஸ் அவர்களுடைய கைகளால் குறியீடு உருவகப் படுத்தப்பட்டு மற்றும் அவர்களுடைய மூளையால் சோதனை செய்யப்படுவதாகும் கோட் இன்ஸ்பெக்ஷனின் முக்கிய நோக்கம் என்பது பொதுவாக ஏற்படுத்தப்படும் பிழைகளை மட்டுமே கண்டறிவது ஆகும் ஏனென்றால் இங்கு மனிதர்கள் தான் உருவாக்குகிறார்கள் மற்றும் மனிதர்கள்தான் பிழைகளை ஏற்படுத்துகிறார்கள் ஆகையால் கோட் இன்ஸ்பெக்ஷன் முக்கிய நோக்கம் என்பது பொதுவாக ஏற்படுத்தப்படும் பிழைகளை கண்டறிவது அது தானாகவே குறியீடு முழுவதும் பரவுகிறது ப்ரோக்ராமரின் பிழையினாலும் அதிகப்படியான மேற்பார்வையாலும் உருவாகிறது கோட் வாக்த்ரூ என்பது சரியான பின்பற்றக்கூடிய அடுகரெண்ட்ஸ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் உபயோகித்து உள்ளோமா மற்றும் சரியான குறியீட்டு தரநிலைகளான சரியான கெட்டர்பைல்ஸ் மற்றும் குலோபல் மாறிலிகள் உபயோகித்து உள்ளோமா என்பதுபற்றி அறிவதாகும் கோட் வாக்த்ரூ என்பது சரியான பின்பற்றக்கூடிய அடுகரெண்ட்ஸ் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் உபயோகித்து உள்ளோமா என்பதுபற்றி அறிவதாகும் ஆகையால் கோட் இன்ஸ்பெக்ஷன்ல் என்ன கண்டுபிடிக்கப்படுகிறது சில குறிப்பிடத்தகுந்த வகையான பிழைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது ஆகையால் கோட் இன்ஸ்பெக்ஷனில் குறியீடுகள் பரிசோதிக்கப் படுகின்றன அது சில குறிப்பிட்ட வகையான பிழைகள் குறியீட்டில் இருப்பதிலிருந்து மற்றும் ப்ரோக்ராம்மரின் பிழையினாலும் மேலும் ப்ரோக்ராம்மரின் அதிகப்படியான மேற்பார்வையினாலும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கோட் வாக்த்ரூவில் என்ன நடக்கிறது நீங்கள்தான் ப்ரோக்ராமர் அல்லது குழுவில் உள்ள நபராக இருந்து ஹாண்டி சிமுலேஷன் ஆஃப்கோட்என்பதை மேற்கொண்டு கோட் வாக்த்ரூ வழியாக உருவாக்குகிறீர்கள் ஆனால் கோட் இன்ஸ்பெக்ஷனில் சில குறிப்பிடத்தகுந்த வகையான பிழைகள் இருப்பதிலிருந்து பரிசோதிக்கப்படுகிறது கோட் இன்ஸ்பெக்ஷன் நன்மைகள் என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட் இன்ஸ்பெக்ஷன் முக்கிய நோக்கம் பொதுவாக ஏற்படுத்தப்படும் பிழைகளை கண்டறிவது மேலும் அந்தப் பிழைகள் ப்ரோக்ராம்மரின் பிழையினாலும் ப்ரோக்ராமரால் கண்டுபிடிக்க கூடியதாகவும் உள்ளது கோட் இன்ஸ்பெக்ஷன் பக்கவிளைவுகள் என்னஎன்பதைப் பற்றி பார்ப்போம் பக்க நன்மைகள் என்பது அந்த ப்ரோக்ராமர் எந்த மாதிரியான ஃபீட்பேக் பெறுகிறார் எந்த மாதிரியான வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார் மற்றும் ப்ரோக்ராமிங் தொழில்நுட்பத்திற்கு முந்தைய வழிமுறைகள் என்ன பின்பற்றினார் என்பதைப் பொருத்து அமைகிறது எனவே ஒரு முறையான மாறிலியை மாற்றியமைக்கும் ஒரு நடைமுறையை எழுதுவதில் உள்ள கிளாசிக்கல் பிழையை நாம் கருத்தில் கொள்வோம் நீங்கள் ஒரு நடைமுறையை எழுதியுள்ளீர்கள் அது ஒரு ஃபார்மல் மாறிலியை மாற்றியமைக்கிறது அழைப்பு வழக்கம் ஒரு நிலையான ஆக்சுவல் மாறிலியுடன் செயல்முறையை அழைக்கும் போது எனவே நீங்கள் ஒரு வழக்கத்தை அழைக்கிறீர்கள் அழைப்பு வழக்கம் ஒரு நிலையான ஆக்சுவல் மாறிலியுடன் ஒரு நடைமுறையை அழைக்கிறது மற்றும் நீங்கள் ஒரு ஃபார்மல் மாறிலியை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் இது வெளிப்படையாக ஒரு பிழை இந்த கோட் இன்ஸ்பெக்ஷன் மூலம் இந்த பிழையை கண்டறிய முடியும் எனவே குறியீட்டில் இந்த வகையான தவறுகளைத் தேடுவதன் மூலம் இதுபோன்ற பிழை கண்டுபிடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் குறியீட்டை ஆய்வு செய்யும் போது அதில் டெவலப்பர் என்ன செய்தார் என்பது தெரிய வரும் எனவே குறியீட்டில் இந்த வகையான தவறுகளைத் தேடுவதன் மூலம் குறியீட்டின் செயல்பாட்டை கையால் உருவகப்படுத்துவதை விட இந்த வகையான பிழைகள் எளிதில் கண்டறியலாம் எனவே இந்த வகையான பிழைகளுக்கு கோட் இன்ஸ்பெக்ஷன் என்பது கோட் வாக்த்ரூவை விட சிறந்தது அங்கு நீங்கள் நடைமுறையை செயல்படுத்துவதை உருவகப்படுத்துகிறீர்கள் எனவே ஒரு நல்ல மென்பொருள் மேம்பாட்டு நிறுவனங்கள் அவர்கள் தங்கள் பொறியியலாளர்கள் செய்த பிழைகளின் புள்ளிவிவரங்களை சேகரிக்கிறார்கள் சரி அவர்களின் முந்தைய திட்டங்களிலிருந்து பொறியாளர்கள் என்ன வகையான பிழைகள் செய்திருக்கிறார்கள் இதே போன்ற திட்டங்களில் அவர்கள் அந்தத் தகவல்களைச் சேகரித்து அந்த புள்ளிவிவரங்கள் அனைத்தையும் சேகரித்து ஒரு கோப்பில் பதிவு செய்கிறார்கள் எனவே நல்ல மென்பொருள் மேம்பாட்டு நிறுவனங்கள் அவர்கள் தங்கள் பொறியியலாளர்களால் செய்யப்பட்ட பிழைகளின் புள்ளிவிவரங்களை சேகரிக்கின்றனர் பின்னர் அவை பெரும்பாலும் செய்யப்படும் பிழைகளின் வகைகளை அடையாளம் காண உதவுகிறது எனவே அந்த பிழைகள் அனைத்திலிருந்தும் அதாவதுபுள்ளிவிவர ரீதியாக பதிவு செய்யப்பட்ட பிழைகள் அனைத்திலிருந்தும் எந்த வகையான பிழைகளை ப்ரோக்ராமர்கள் விடுவார்கள் என்பதைஅடையாளம் காட்டுகின்றன பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஒரு பட்டியலைத் தயாரிக்கிறார்கள் ப்ரோக்ராமர்களால் செய்யப்பட்ட பொதுவான பிழைகளின் பட்டியலை அவர்கள் தயாரிக்கிறார்கள் மேலும் பொதுவான பிழைகளின் பட்டியலை குறியீட்டுஆய்வின் போது பயன்படுத்தலாம் எனவே அவர்கள் ஒரு சரிபார்ப்பு பட்டியலை மட்டுமே தயாரிக்க முடியும் மேலும் இந்த சரிபார்ப்பு பட்டியலை ப்ரோக்ராமர்களின் முந்தைய அனுபவத்திலிருந்து தயாரிக்கலாம் எனவே இந்த சரிபார்ப்பு பட்டியலை புரோகிராமர்களுக்கு பிற வகை திட்டங்களுக்கான கோட் இன்ஸ்பெக்ஷன் செய்யும்போது வழங்கலாம் பின்னர் பொதுவான பிழைகள் குறித்த இந்த சரிபார்ப்பு பட்டியல் இது சாத்தியமான பிழைகளைத் தேடுவதற்கு கோட் இன்ஸ்பெக்ஷனின் போது பயன்படுத்தப்படலாம் எனவே இப்போது பார்ப்போம் பொதுவாக செய்யப்பட்ட சில பிழைகள் பற்றி அல்லது ஒரு மென்பொருளின் வளர்ச்சியின் போது ப்ரோக்ராமர்கள் செய்யக்கூடிய சில பிழைகள் பற்றி பார்ப்போம் எனவே இவை பொதுவாக செய்யப்பட்ட சில பிழைகளின் எடுத்துக்காட்டுகள் தொடக்க மதிப்பு இல்லாத மாறிலியை பயன்படுத்துவதைப் போல ப்ரோக்ராமர் ஒரு மாறிலியை பயன்படுத்தினார் ஆனால் அதைத் தொடக்க மதிப்பு அளிக்க அவர் மறந்துவிட்டார் எனவே கோட் இன்ஸ்பெக்ஷனின் போது அதைத் தேடலாம் இதேபோல் ப்ரோக்ராமர் தவறான லாஜிக்கல் ஆபரேட்டர்களைப் பயன்படுத்துதல் அல்லது ஆபரேட்டர்கள் மத்தியில் இன்கரெக்ட் பிரஸிடெண்ட்ஸ் ஆகியவற்றால் ஏற்படும் பிழைகளை கோட் இன்ஸ்பெக்ஷன் போது கண்டறியலாம் இங்கே நிறுத்தப்படாத வளையம் ப்ரோக்ராமர் ஒரு சுழற்சியை எழுதியுள்ளார் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அது முடிவடையவில்லை அவர் நிறுத்தப்படுவதற்கான நிபந்தனையைகொடுக்க மறந்துவிட்டார் எனவே லூப் என்பது அல்லது ஃபார் லூப் என்பது எல்லையற்ற லூப்பிற்கு வழிவகுக்கும் எனவே அந்த வகையான நிறுத்தப்படாத சுழல்கள் உங்கள் கோட் இன்ஸ்பெக்ஷன் மூலம் இந்த பிழைகளையும் கண்டறிய முடியும் இதேபோல் வரிசை குறிகள் எல்லைக்கு அப்பாற்பட்டவை நீங்கள் 100 உறுப்பு உள்ள ஒரு வரிசையை வரிசையாக எழுதியுள்ளீர்கள் ஆனால் நீங்கள் அந்த வரிசையில் நூறாவது இடத்திற்கு மேல் இருக்கும் நிலையைத் தேடுகிறீர்கள் எனவே இந்த வகையான எல்லைக்கு அப்பாற்பட்ட வரிசை குறிகளால் ஏற்படும் பிழைகளை கண்டறியலாம் பின்னர் பொருந்தாத ஒதுக்கீட்டுபணிகள் ஒதுக்கீட்டு அறிக்கைகளில் படி இடது கையின் இடது புறம் வலது புறத்துடன் ஒத்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இடது புறம் முழு எண் மற்றும் வலது புறம் ஒரு மிதக்கும் புள்ளி மாறி என்றால் இது பொருந்தாத பணிகளாக மாறும் எனவே அந்த வகை பிழைகளையும் கோட் இன்ஸ்பெக்ஷன் மூலம் கண்டறிய முடியும் இதேபோல் முறையற்ற சேமிப்பு ஒதுக்கீடு மற்றும் விடுவிப்பு மெமரி ஒதுக்கீடு மற்றும் விடுவிப்பு முறைகளான எம் அல்லாக் மற்றும் டி அல்லாக் போன்றவற்றை உபயோகப்படுத்தி ஒதுக்கீடு செய்வது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த சேமிப்பக ஒதுக்கீடு மற்றும் விடுவிப்பு அல்லது சில தவறுகளை நீங்கள் தவறாக செய்திருந்தால் அவை கோட் இன்ஸ்பெக்ஷன் போது கண்டறியப்படலாம் இதேபோல் நடைமுறை அழைப்புகளில் உண்மையான மற்றும் முறையான மாறிலி பொருந்தவில்லை நீங்கள் இது போன்ற ஒரு நடைமுறை அழைப்பை எழுதும்போது உண்மை மாறிலிகளின் எண்ணிக்கை முறையான மாறிலிகளின் எண்ணிக்கையுடன் பொருந்த வேண்டும் உண்மையான மாறிலிகளின் வகையுடன் முறையான மாறிலிகளின் வகை பொருந்த வேண்டும் எனவே அவற்றில் ஏதேனும் பொருந்தாத தன்மை எண்ணிக்கையில் இருந்தால் எந்தவொரு பொருந்தாத தன்மை வகைகளுக்கு இடையில் இருந்தால் இந்த கோட் இன்ஸ்பெக்ஷன் போது எளிதாகக் கண்டறியலாம் மற்றும் இதேபோல் பொருந்தாத தன்மை ஜம்பு அறிக்கையிலிருந்து லூப் அறிக்கைக்கு இடையிலும் கண்டறியலாம் சில கோட்டு அறிக்கைகள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் அவை இறுதியில் சுழல்களுக்கு வழிவகுக்கும் எனவே விரும்பத்தகாத சுழல்களில் குதிக்கிறது எனவே இது பொதுவாக தரவு பிழையை உருவாக்கியது இது ப்ரோக்ராமர்களால் பொதுவாக செய்யப்பட்ட பிழைகளில் ஒன்று அவற்றைக் கண்டறிய இந்த கோட் இன்ஸ்பெக்ஷன் நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் பின்னர் உங்கள் வளையத்திற்குள் நீங்கள் ஒரு லூப் மாறிலியைப் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் நீங்கள் அதை உண்மையில் மாற்றியமைக்கக் கூடாது எனவே நீங்கள் ஒரு லூப் மாறிலியை தவறாக மாற்றியமைக்கிறீர்கள் என்றால் பிறகு என்ன நடக்கும் இது ஒரு பிழையாக இருக்கும் மேலும் கோட் இன்ஸ்பெக்ஷன் பயன்படுத்துவதன் மூலமும் இந்த பிழையைக் கண்டறிய முடியும் எனவே இவை பொதுவாக செய்யப்படும் சில பிழைகள் சில பொதுவான தவறுகள் காரணமாக அல்லது அவற்றின் அதிகப்படியான மேற்பார்வை காரணமாக ஒரு ப்ரோக்ராமர் செய்யக்கூடும் எனவே கோட் இன்ஸ்பெக்ஷனை பயன்படுத்தி இந்த வகையான பிழைகளை எளிதில் கண்டறிய முடியும் எனவே இந்த வகை விஷயங்களில் இந்த கோட் வாக்த்ரூக்கு செல்வதை விட கோட் இன்ஸ்பெக்ஷனக்கு செல்வது நல்லது இதே போன்ற எடுத்துக்காட்டுகள் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம் எனவே குறியீடு ஆய்வு நுட்பங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் இதுபோன்ற அனைத்து வகையான பிழைகளையும் கண்டறிய முடியும் கிளீன்ரூம் டெக்னிக் எனப்படும் புதிய நுட்பத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த கிளீன்ரூம் நுட்பம் அடிப்படையில் ஐபிஎம்மில் முன்னோடியாக உள்ளது மேலும் அவர்கள் ஏன் இந்த கிளீன்ரூம் டெக்னிக் பயன்படுத்தினார்கள் என்று பார்ப்போம் இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது கிளீன்ரூம் என்ற சொல் முதலில் ஐபிஎம்மில் உருவாக்கப்பட்டது சரி இந்த சொல் முதலில் ஐ அவர்கள் வரைந்தவற்றோடு சில ஒப்புமைகளை வரைந்துள்ளனர் அவர்கள் செமி கண்டக்டர் ஃபேபிரிகேஷன் யூனிட்க்குஒரு ஒப்புமையை வரைந்துள்ளனர் எனவே ஐ எம்மில் அவர்கள் செமி கண்டக்டர் ஃபேபிரிகேஷன் யூனிட்க்கு ஒரு ஒப்புமையை நிறுவ முயன்றனர் அங்கு குறைபாடுகள் தவிர்க்கப்படுகின்றன அல்ட்ரா கிளீன் அட்மாஸ்பியர்ல் உற்பத்தி செய்வதன் மூலம் அவர்கள் குறைபாடுகளை தவிர்க்க முயற்சிக்கிறார்கள் குறைபாடுகளைத் தவிர்க்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒரு செமி கண்டக்டர் ஃபேபிரிகேஷன் யூனிட்க்கு ஒரு அல்ட்ரா கிளீன் அட்மாஸ்பியர் தயாரிக்க முடியும் என்றால் ஒருவேளை குறைபாடுகள் எழாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் குறைபாடுகளை ஆரம்பத்தில் இருந்தே தவிர்க்கலாம் எனவே அதனால்தான் அவர்கள் இந்த பெயரை கிளீன் என்று கொண்டு வந்தார்கள் அவர்களிடம் ஒன்று இருக்கிறது அவர்கள் மென்பொருள் மேம்பாட்டுடன் ஒரு ஒப்புமையை உருவாக்கியுள்ளனர் அதனால்தான் அவர்கள் கிளீன் ரூம் சோதனை அல்லது இந்த கிளீன் ரூம் நுட்பத்தை வழங்கியுள்ளனர் எனவே இந்த நுட்பம் ஆனது கிளீன் ரூம் வரை கிளீன் ரூம் நுட்பம் நாம் இதுவரை பார்த்த பல்வேறு விவாத நுட்பங்களை பெரிதும் நம்பியுள்ளது சரி எனவே இந்த கிளீன் ரூம் நுட்பம் கோட் வாக்த்ரூகள் கோடு இன்ஸ்பெக்ஷன் மற்றும் பிழை நீக்கம் முறையான சரிபார்ப்பு ஆகியவற்றை பெரிதும் நம்பியுள்ளது எனவே இங்கே ப்ரோக்ராமர்கள் குறியீட்டை இயக்குவதன் மூலம் தங்கள் குறியீட்டை சோதிக்க அனுமதிக்கப்படுவதில்லை சரி ப்ரோக்ராமர்கள் பெயரை மட்டுமே தவிர்த்துவிடுவார்கள் எனவே இங்கே புரோகிராமர்கள் குறியீட்டை இயக்குவதன் மூலம் அவர்களின் எந்த குறியீட்டையும் சோதிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பிழைகள் கண்டறியப்படுவதற்கும் பிழைகள் அகற்றுவதற்கும் பிழை அகற்றுவதற்கான ஒத்திகைகள் ஆய்வுகள் அல்லது முறையான சரிபார்ப்பு ஆகியவற்றை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் அவர்கள் பயன்படுத்த முடியாது குறியீட்டை இயக்குவதன் மூலம் அவர்களின் எந்த குறியீட்டையும் சோதிக்க அவர்களுக்கு அனுமதி இல்லை ஒரு தொகுப்பானை பயன்படுத்துவதால் அவர்கள் சில தொடரியல் சோதனைகளை ஏற்றுக்கொள்வது போன்ற சில விதிவிலக்குகளை மட்டுமே அவர்கள் செய்யக்கூடும் ஆனால் பொதுவாக ஒரு குறியீடு செயல்படுத்துவதன் மூலம் தங்கள் குறியீட்டை சோதிக்க அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை பிழை அடையாளம் மற்றும் பிழை நீக்குதலுக்கான ஒத்திகையும் குறியீட்டு ஒத்திகை குறியீட்டு ஆய்வு மற்றும் முறையான சரிபார்ப்பை மட்டுமே அவர்கள் செய்ய முடியும் கிளீன் ரூம் சோதனை அல்லது கிளீன் ரூம் நுட்பத்தின் நோக்கம் இதுதான் இப்போது கிளீன்ரூம் நுட்பத்தின் நன்மை என்ன என்பதை விரைவாக பார்ப்போம் இந்த கிளீன்ரூம் நுட்பம் மிகவும் நம்பகமான மற்றும் பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் குறியீட்டை உருவாக்குகிறது என்று கூறப்படுகிறது எனவே இந்த நுட்பம் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் குறியீட்டை உருவாக்குகிறது என்று கூறப்படுகிறது அவை மிகவும் நம்பகமானவை மேலும் அவை மற்ற மேம்பாட்டு முறைகளை விட பராமரிக்கக்கூடியவை அவை குறியீடு செயல்படுத்தல் அடிப்படையிலான சோதனையை பெரிதும் நம்பியுள்ளன எனவே நுட்பம் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் குறியீட்டை உருவாக்குகிறது மேலும் இவை செயல்படுத்தல் அடிப்படையிலான சோதனையை அடிப்படையாகக் கொண்ட பிற முறைகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் நம்பகமானவை மற்றும் பராமரிக்கக்கூடியவை ஆனால் குறைபாடு என்னவென்றால் சோதனை முயற்சிகள் அதிகரிக்கும் ஏனென்றால் ஒத்திகை பரிசோதனை மற்றும் சரிபார்ப்பு ஆகியவை எளிய பிழைகள் கண்டறிய அதிக நேரம் எடுப்பதால் கோட் வாக்த்ரூ உங்களுக்குத் தெரியும் எனவே ஹேண்ட் சிமுலேஷன் முறைக்கு எத்தனை உள்ளீடுகளை எடுப்பீர்கள் நீங்கள் குறியீடுகளை வரிவரியாக ஆய்வு செய்யும்போது மீண்டும் இது ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல் மேலும் முறையான சரிபார்ப்பு இது மற்றொரு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறையாகும் எனவே இந்த எளிய பிழைகள் கண்டறிய இந்த நுட்பங்கள் ஒத்திகைகள் ஆய்வுகள் மற்றும் சரிபார்ப்பு ஆகியவை அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் சோதனை முயற்சி பெருமளவில் அதிகரிக்கப்படுகிறது கிளீன்ரூம் நுட்பம் குறியீட்டு மதிப்பாய்வு முறைசாரா செயலாக்க முறைநுட்பத்தை மட்டுமேஅடிப்படையாகக் கொண்டது மற்றொரு சிக்கல் என்னவென்றால் சில பிழைகள் கையேடு ஆய்வு செய்வதிலிருந்து தப்பிக்கக்கூடும் இந்த ஒத்திகை அல்லது ஆய்வு முதலியன மேனுவல் நுட்பங்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே மேனுவல் பரிசோதனையின் போது குழு உறுப்பினர்கள் அல்லது ப்ரோக்ராமர்களின் பார்வையில் இருந்து சில பிழைகள் தப்பிக்கக்கூடும் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஒரு மனிதர்களாக இருப்பதால் நாம் தவறுகளைச் செய்யலாம் எனவே பரிசோதனையில் மேனுவல் ஆய்வின் போது சில பிழைகள் தப்பிக்கக்கூடும் எனவே தப்பித்த பிழைகள் அடிப்படை பிழை கண்டறிதல் நுட்பங்களைப் பயன்படுத்தி கண்டறியப்படலாம் எனவே இந்த மேனுவல் பரிசோதனையின் போது தப்பித்த பிழைகளை எளிதில் கண்டறிய முடியும் என்று எதிர்பார்க்கலாம் நீங்கள் தப்பித்த சில பிழைகளை சில சோதனை அடிப்படையிலான பிழை கண்டறிதல் நுட்பங்களைப் பயன்படுத்தி கண்டறிய முடியும் எனவே இது கிளீன்ரூம் சோதனையின் மற்றொரு தீமை எனவே இன்று நாம் இரண்டு முக்கியமான மூல கோட்ரிவியூ நுட்பங்களைப் பற்றி விவாதித்தோம் அவை கோட் வாக்த்ரூ மற்றும் கோட் இன்ஸ்பெக்ஷன் ஆகும் பொதுவாக செய்யப்பட்ட சில பிழைகளின் பட்டியலையும் நாங்கள் வழங்கியுள்ளோம் அவை ஒரு கோட்ரிவியூ மூலம் கண்டறியப்படலாம் குறிப்பாக ஒரு கோட் இன்ஸ்பெக்ஷன் மூலம் கிளீன் ரூம் நுட்பத்தைப் பற்றியும் சுருக்கமாக விவாதித்தோம் இது கோட் ஸ்ட்ரக்சர்டூ வாக்த்ரூ மற்றும் கோட் வாக்த்ரூ கோடு இன்ஸ்பெக்ஷன் மற்றும் முறையான சரிபார்ப்பு நுட்பத்தையும் பெரிதும் நம்பியுள்ளது இந்த புத்தகங்களிலிருந்து பொருட்களை எடுத்துள்ளோம் சரி மிக்க நன்றி